இந்த அமர்வில் சுற்றுச்சூழல் தலைமை குறித்து கவனம் செலுத்துவோம் எனவே சுற்றுச்சூழல் தலைவர்கள் யார் சுற்றுச்சூழல் தலைவர்கள் என்பது சுற்றுச்சூழல் பிரச்சினைகளை தங்கள் சொந்த அனுபவம் மற்றும் தார்மீக விழுமியங்களின் வெளிச்சத்தில் பார்க்கிறது மற்றும் அவர்களின் நிபுணத்துவத்தின் பகுதியை தொழில்முறை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் நிலையான வளர்ச்சியை உணர மற்றும் அவர்களின் சமூக பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் தலைமைத்துவத்தை கடைப்பிடிக்க உறுதியோடு இருப்பது ஆகும் எனவே இது ஐக்கிய நாடுகளின் டீகேட் அமைப்பு கல்வி மற்றும் நிலையான வளர்ச்சிக்கு வழங்கிய வரையறையாகும் எனவே நிலையான வளர்ச்சியை அடைய இரண்டு வகையான மக்கள் தேவைப்படுகிறார்கள் சுற்றுச்சூழல் உணர்வுள்ள குடிமக்கள் சுற்றுச்சூழலின் குறைந்தபட்ச விளைவைக் கொண்டவர்கள் மற்றும் சுற்றுச்சூழல் தலைவர்கள் சமூகப் பொருளாதார அமைப்பை சுற்றுச்சூழலுடன் மிகவும் இணக்கமானதாக மாற்றும் திறன் கொண்டவர்கள் சுற்றுச்சூழல் நட்பு தயாரிப்புகள் சேவைகள் வணிகங்கள் தொழில்நுட்பங்கள் மற்றும் கொள்கைகள் எனவே அது பற்றிய கூடுதல் விவரங்களைப் பார்ப்போம் எனவே ஆசியாவில் நீடித்து நிலைத்திருக்க இந்தியாவின் நிலைத்தன்மையை உறுதிசெய்ய எதிர்கால சுற்றுச்சூழல் தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்று நாம் காண்கிறோம் சுற்றுச்சூழல் உணர்வுள்ள குடிமக்கள் மற்றும் சுற்றுச்சூழல் தலைவர்களை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே சுற்றுச்சூழல் உணர்வுள்ள குடிமக்களாக இருப்பவர்கள் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வாழ்க்கை முறையின் நல்லொழுக்க சுழற்சியைக் கடைப்பிடிப்பவர்கள் மற்றும் சுற்றுச்சூழல் தலைவர்கள் சுற்றுச்சூழலுக்கு இசைவாக சமூகப் பொருளாதார அமைப்பை உருவாக்குவார்கள் எனவே சுற்றுச்சூழல் தலைவர்கள் சுற்றுச்சூழல் பொருளாதாரம் மற்றும் சமூகத்தின் முழுமையான பார்வையுடன் செயல்படுகிறார்கள் எனவே அவர்கள் அனைவரும் குடிமக்கள் தொழிலாளர்கள் மற்றும் சமூக குடியிருப்புகள் மொத்த சூழலுடன் இணக்கமாக உள்ளது எனவே தயாரிப்பு வடிவமைப்பு சேவைகள் போன்றவற்றின் மூலம் சுற்றுச்சூழலுடன் இணக்கமாக சமூகப் பொருளாதார அமைப்பை ஒருங்கிணைக்க அவர்கள் முயற்சிக்கும் கவனம் இதுவாகும் எனவே சுற்றுச்சூழல் தலைவர்கள் யார் அவர்களிடம் என்ன இருக்கிறது என்பதை நாம் இங்கே அடிப்படையாகக் காண்கிறோம் நிச்சயமாக அர்ப்பணிப்பு அடித்தளத்தில் உள்ள அர்ப்பணிப்பு நிச்சயமாக அர்ப்பணிப்பு ஆகும் நிலையான வளர்ச்சிக்கான அர்ப்பணிப்பு மற்றும் அதில் உள்ள அனைத்து முகங்கள் மற்றும் சிக்கல்கள் பற்றிய விழிப்புணர்வு ஏனெனில் இந்த சுற்றுச்சூழலுக்கு உகந்த வடிவமைப்புகளை மாற்றியமைப்பதில் சவால்கள் இருக்கலாம் அந்த விஷயங்களுக்கு யார் பணம் செலுத்தப் போகிறார்கள் அந்த செலவை எவ்வாறு உறிஞ்சுவது ஏனெனில் இந்த வடிவமைப்புகள் அதைச் செய்வதற்கு எங்காவது விலை அதிகம் வாடிக்கையாளர் அந்த விஷயங்களுக்கு பணம் செலுத்தப் போகிறார்களா இல்லையா சுற்றுச்சூழலுக்கு உகந்த தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை வடிவமைக்கும் போது பொறியாளர்கள் எதிர்கொள்ளும் சில நடைமுறை கேள்விகள் இவை ஆகும் மேலும் அவர்கள் R மற்றும் D இல் கவனம் செலுத்த வேண்டும் இது குறிப்பிட்ட வடிவமைப்பைக் கொண்டு வர முடியும் இது குறைந்த செலவிலும் தயாரிக்கப்படலாம் எனவே இவை நிகழ்வுகளின் சுழற்சி மற்றும் இவை சவாலான நிகழ்வுகள் ஆனால் முதலில் தேவை என்னவென்றால் நிலையான வளர்ச்சிக்கான அர்ப்பணிப்பு இந்த நோக்கத்திற்காக நாம் உறுதியுடன் இருக்கிறோம் மேலும் எந்த தடைகள் வந்தாலும் இந்த தடைகளை சமாளிப்பதற்கான வழிகளைக் கண்டறிய முடியும் அடுத்து நீங்கள் நிபுணத்துவத்தைப் பற்றி பேசும்போது சுற்றுச்சூழல் சட்டம் வணிகம் மேலாண்மை தொழில்நுட்பம் போன்றவற்றைத் தவிர மற்ற துறைகளில் நிபுணத்துவம் மற்றும் அவர்களின் நிபுணத்துவத் துறைக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையிலான உறவைக் காணும் திறன் மற்றும் சுற்றுச்சூழலைப் பாதுகாக்க அவர்களின் நிபுணத்துவத்தைப் பயன்படுத்துதல் போன்றவை ஆகும் இதன் உயர் மட்டத்தில் தலைமை உள்ளது இதன் பொருள் சுற்றுச்சூழல் பாதுகாப்புடன் சமூகப் பொருளாதார நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பதற்கான புதுமையான யோசனைகளைக் கொண்டு வரும் திறன் தொடர்புடைய நபர்களை நம்ப வைக்கும் திறன் ஒருமித்த கருத்தை உருவாக்குதல் மற்றும் ஒரு அமைப்பை நகர்த்துதல் சுற்றுச்சூழல் பொருளாதார மற்றும் சமூக முன்னோக்குகளை உள்ளடக்கிய வணிகங்கள் கொள்கைகள் அல்லது தொழில்நுட்பங்களின் முழுமையான பார்வை ஆகும் எனவே நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்கான பொறியியலாளர்களின் பொறுப்புகள் என்னவெனில் செலவு பலன் மற்றும் இடர் பலன் கணக்கீடுகள் சுற்றுச்சூழல் தாக்க அறிக்கைகளின் கூறுகளாகும் சுற்றுச்சூழல் அபாயத்தின் பகுப்பாய்வு பெரும்பாலும் பொறியியல் குழுக்களின் அதிகாரப்பூர்வ பொறுப்பாகும் நிலையான வளர்ச்சியின் இலக்குகள் பூர்த்தி செய்யப்படுவதை அவர்கள் உறுதி செய்ய வேண்டும் இந்த மதிப்பீட்டுத் திட்டங்களின் அறிக்கைகளைத் தயாரிக்கும் போது பொறியாளர்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது செயல்படுத்துவதற்கான செலவு நமது சுற்றுச்சூழலால் தாங்கக்கூடியதை விட அதிகமாக இருந்தால் அத்தகைய திட்டங்கள் கைவிடப்படுவதை பொறியாளர் உறுதி செய்ய வேண்டும் பொறியியல் செயல்பாடுகளை மேற்கொள்ளும் போது மனித நல்வாழ்வுக்கு அதிக முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் சுற்றுச்சூழலுக்கும் மனித நல்வாழ்வுக்கும் தீங்கு விளைவிக்காத திட்டங்கள் இயந்திர தயாரிப்புகள் மட்டுமே தொடர வேண்டும் சுற்றுச்சூழல் மற்றும் மனித நல்வாழ்வு போன்றவற்றில் நாம் கவனம் செலுத்த விரும்புகிறோம் சில நேரங்களில் நாம் கண்ணுக்குத் தெரியாத கைகளில் விவாதித்ததும் காமன்ஸின் சோகம் பற்றியும் அது நடக்கிறது சில நேரங்களில் நீங்கள் மனித நல்வாழ்வைப் பற்றி நினைக்கிறீர்கள் சுற்றுச்சூழலின் உரிமைகள் மற்றும் சுற்றுச்சூழலின் உரிமைகளைப் பாதுகாப்பதற்கான நம் கடமைகள் போன்றவற்றை நாம் கவனிக்காமல் விடுகிறோம் சுற்றுச்சூழல் ஒரு மிக முக்கியமான பங்கேற்பாளராக உள்ளது மேலும் அது இருக்கும் வடிவத்தில் இருப்பதற்கும் குறைவான தீங்கு விளைவிப்பதற்கும் அதற்கு உரிமை உண்டு இப்போது நாம் சுற்றுச்சூழலில் செயல்படவில்லை என்றால் நமக்கு வளங்கள் கிடைக்கவில்லை என்றால் நமது திட்டங்களையும் இதையெல்லாம் எப்படி மேற்கொள்வது சுற்றுச்சூழலை மனித நல்வாழ்வை முடிவுக்குக் கொண்டுவருவதற்கான ஒரு வழிமுறையாகப் பார்க்கக்கூடாது ஆனால் இங்கு சுற்றுச்சூழலைப் பாதுகாப்பதே முக்கியம் என்று நாம் கூற முயல்கிறோம் ஏனென்றால் சுற்றுச்சூழலை இறக்குமதி செய்வது மிக முக்கியமான பங்கேற்பாளர் அது இருக்கும் வடிவத்தில் அதன் சொந்த உயிர்வாழ்வதற்கான உரிமை உள்ளது சுற்றுச்சூழலைக் கவனித்துக்கொள்வதில் அது ஒரு முடிவாக இருக்க வேண்டும் சுற்றுச்சூழல் அமைப்பில் உள்ள உயிரினங்கள் தனக்கு தானே ஒரு முடிவாகும் மேலும் சுற்றுச்சூழலைக் கவனிப்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் ஏனெனில் அது மனித நல்வாழ்வுக்கான ஆதாரமாக உள்ளது ஏனென்றால் சில சமயங்களில் மனிதனுக்கு அல்லது சுற்றுச்சூழலுக்கு எந்த நலனுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று வருகிறது சில சமயங்களில் சுற்றுச்சூழலின் தேவைகளைப் புறக்கணித்து சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிப்பது போன்ற செயலில் மனிதனின் நல்வாழ்வு அல்லது தேவைகளில் அதிக அக்கறை காட்டுவோம் ஆனால் நாம் சுற்றுச்சூழல் நெறிமுறைகளைப் பற்றி விவாதிக்கும்போது சுற்றுச்சூழலை ஒரு மிக முக்கியமான பங்கேற்பாளராக கவனித்துக்கொள்வது நமது பொறுப்பின் ஒரு பகுதியாக இருப்பதையும் இது சுற்றுச்சூழலைப் பற்றிய அக்கறையுள்ள கண்ணோட்டம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இது மனிதர்களும் சுற்றுச்சூழலும் ஒன்றாக பரஸ்பர சகவாழ்வைப் பற்றி பேசுகிறது இந்த ஆற்றல் சகவாழ்வு என்பது நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் சமநிலையான சகவாழ்வாக இருக்க வேண்டும் மனித செழிப்பு மற்றும் நல்வாழ்வை மையமாகக் கொண்ட தயாரிப்புகள் மற்றும் சேவைகளுக்கு இயற்கை வளங்களை சுரண்டலாம் சுற்றுச்சூழலுக்கு நாம் அளித்துள்ள நஷ்டம் தீமைகளை சரிசெய்வதற்கு சுற்றுச்சூழலுக்கு குறைவான தீங்கு விளைவிக்கும் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு குறைவான சுரண்டலை வழங்கும் இத்தகைய வடிவமைப்புகளை மேற்கொள்வதற்காக மீண்டும் அவற்றை நிரப்புவதும் நம் பொறுப்பின் சமமான பகுதியாகும் அதன் மூலம் இன்னும் நாம் நம் இறுதி தயாரிப்புகளைப் பெறுகிறோம் இது சவாலானது ஆனால் அங்குதான் நிலையான வளர்ச்சிக்கான அர்ப்பணிப்பு நெறிமுறை மற்றும் சுற்றுச்சூழல் தலைமைக்கு உள்ளது எனவே சுற்றுச்சூழலில் உள்ள நிறுவனங்களுக்கு எதிராக நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கு வழிகாட்டும் சில சட்டங்கள் உள்ளன தேசிய சுற்றுச்சூழல் கொள்கை சட்டம் 1969 தொழில் பாதுகாப்பு மற்றும் சுகாதார சட்டம் 1970 சுத்தமான காற்று சட்டம் 1970 சுத்தமான தண்ணீர் சட்டம் 1972 நச்சு பொருட்கள் கட்டுப்பாடு சட்டம் 1976 போன்றவை ஆகும் எனவே இயற்கை பேரழிவைத் தடுக்க நாம் என்ன செய்ய முடியும் எனவே வருங்கால சந்ததியினருக்காக இயற்கை வளங்களையும் அழகையும் பாதுகாப்பதில் உள்ளூர் மற்றும் மாநில அளவில் உள்ள சமூகங்களுக்கு சிறப்புப் பொறுப்பு இருப்பதை நாம் காண்கிறோம் சூறாவளி வெள்ளம் தீ மற்றும் பூகம்பங்கள் போன்ற பேரழிவுகளில் இருந்து இயற்கை நிகழ்வுகளைத் தடுப்பதற்கும் அவர்களுக்கு சிறப்புப் பொறுப்பு உள்ளது பேரழிவுகளைத் தடுக்க அல்லது குறைக்க சமூகங்கள் எடுக்கக்கூடிய நான்கு வகையான நடவடிக்கைகள் உள்ளன உதாரணமாக வெள்ளச் சமவெளிகளில் வீடு கட்டக்கூடாது புல்வெளி நாட்டில் உள்ள வீடுகளில் சூறாவளி உறைவிடங்கள் இருக்க வேண்டும் நிலச்சரிவுகளைத் தடுக்க மலைப்பகுதியை நிலைப்படுத்த வேண்டும் நிலநடுக்கம் மற்றும் கடும் காலநிலையைத் தாங்கும் வகையில் கட்டமைப்பு இருக்க வேண்டும் எரியாத பொருட்களால் கூரை உறைகள் செய்யப்பட வேண்டும் மேலும் பறக்கும் தீக்குழம்புகள் சிக்காமல் இருக்க கூரையின் மேல்தளங்கள் வடிவமைக்கப்பட வேண்டும் மேலும் இவை சில நடவடிக்கைகளாகும் மேலும் செலவு செய்யப்படும் முறையை மாற்றுவதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் ஏனென்றால் நாம் செய்யும் எந்தச் செயலுக்கும் அதில் ஒரு செலவு உள்ளது மற்றும் செயல்பாட்டிற்கான சமூக செலவு உள்ளது பொருளின் இறுதி விலையில் எங்காவது இருந்தாலும் அந்த விலையையும் நாம் வாங்க வேண்டும் எனவே உற்பத்தி செயல்முறை மற்றும் அதற்கு நாம் செலுத்தும் இறுதி விலை போன்ற செலவு பிரதிபலிக்கிறதா எனவே காஸ்டிங் தேர்வு முறையை மாற்ற வேண்டும் இது விழிப்புணர்வை அதிகரிப்பது மட்டுமல்ல எந்தவொரு திட்டத்தை நிறைவேற்றும் போதும் அல்லது மேற்கொள்ளும் போதும் பொறியாளர்களை அதிக அக்கறை கொள்ளச் செய்யும் பாரம்பரியமாக என்ன நடக்கிறது தொழிலாளர்களின் நேரடி செலவு பொருட்கள் மற்றும் வசதிகளின் பயன்பாடு ஆகியவை மட்டுமே சேர்க்கப்பட்டுள்ளன ஆனால் மற்ற செலவுகளும் உள்ளன அது மிகவும் முக்கியமானது இவை மாசுபாட்டின் விளைவுகள் ஆற்றல் மற்றும் மூலப்பொருட்களின் குறைவு கழிவுப் பொருட்களை அகற்றுதல் ஆகியவையும் அடங்கும் மேலும் இது ஒரு நிலையான நோக்குநிலையைக் கொண்டிருக்கும் இதற்கு யார் பணம் செலுத்தப் போகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சில சமயங்களில் நாம் உற்பத்தி செய்யும் பொருட்களால் நீர் மாசுபட்டு நமது கழிவுகளை ஓடையில் எறிந்து நதி ஓடினால் என்ன நடக்கும் ஒரு தொழிற்சாலை அமைந்துள்ள இடத்தில் இருந்து வெகு தொலைவில் உள்ள மக்கள் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படலாம் ஆறு மீன்கள் செடிகள் களைகள் பாதிக்கப்படும் பின்னர் அதற்கு ஒரு பெரிய சமூக செலவு உள்ளது இம்மக்கள் இந்த மீன்களையும் செடிகளையும் களைகளையும் கூட உபயோகிக்காமல் அந்த பொருளை ருசிக்கக்கூட மாட்டார்கள் ஆனால் இதை உற்பத்தி செய்யும் வேதனையை அவர்கள் தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு யார் உண்மையில் பணம் செலுத்த வேண்டும் என்பது ஒரு கேள்வி மற்றும் வடிவமைப்பை எப்படி விரும்புவது மற்றும் உங்கள் தயாரிப்புகளின் விலையை எப்படி விரும்புவது அதன் வலியை அவர்கள் பகிர்ந்து கொள்வதால் அதற்கான பலனைக் கூட பெறாமல் செலவு செய்து வருகின்றனர் எனவே இதை எவ்வாறு பேலன்ஸ் செய்வது மற்றும் இதற்கு யார் பணம் செலுத்துவார்கள் அதை எவ்வாறு கணக்கிடுவது செலவு செய்யும் விதம் கவனிக்க வேண்டிய கேள்விகள் இவை ஆகும் சுற்றுச்சூழலின் உரிமைகள் மற்றும் பரஸ்பர சகவாழ்வின் முக்கியத்துவம் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் சமூக செயல்பாட்டை நாம் ஊக்குவிக்க வேண்டும் எனவே தற்போதுள்ள அனைத்து நிறுவனங்களின் நன்மைகளுக்காக சுற்றுச்சூழல் அமைப்பின் ஒருங்கிணைப்பு ஆகும் அக்கறையுள்ள குடிமக்களின் சமூகச் செயல்பாடு பொது விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் முக்கியப் பங்கு வகிக்கிறது உதாரணமாக ரேச்சல் கார்சன் ஷெர்வுட் ரோலண்ட் எல்லைகள் இல்லாத பொறியாளர்கள் என்று கூறினோம் யுனைடெட் ஸ்டேட்ஸில் சுற்றுச்சூழல் இயக்கம் பல வேர்களைக் கொண்டுள்ளது ஆனால் அதன் வினையூக்கி ரேச்சல் கார்சன்ஸ் சைலண்ட் ஸ்பிரிங் பற்றிய 1962 புத்தகம் பூச்சிக்கொல்லிகள் குறிப்பாக DDT உயிரினங்களை அவற்றின் நோக்கம் கொண்ட பூச்சிகளுக்கு அப்பால் கொன்றுவிடுகின்றன என்று கார்சன் ஒரு கட்டாய வழக்கை முன்வைத்தார் DDT என்பது ஒரு பரந்த நிறமாலை மற்றும் மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்த பூச்சிக்கொல்லியாகும் இது பல்வேறு பூச்சிகளைக் கொல்லும் இது கொழுப்பில் கரையக்கூடியதாக இருப்பதன் மூலம் சுற்றுச்சூழலில் நிலைத்திருக்கிறது எனவே விலங்கு திசுக்களில் சேமிக்கப்படுகிறது ஆனால் தண்ணீரில் கரையாது அதனால் அது உயிரினத்திலிருந்து வெளியேறாது இதன் விளைவாக சங்கிலியின் அதிக முனையில் உள்ள விலங்குகளில் அதிகரிக்கும் செறிவுகளுடன் DDT ஆனது அனைத்து மட்டங்களிலும் உணவுச் சங்கிலியில் நுழைகிறது எனவே பூச்சிக்கொல்லிகளின் தாக்கம் சுற்றுச்சூழலில் உள்ள நிறுவனங்களில் யாரை நோக்கமாகக் கொண்டிருக்கவில்லையோ அதன் வலியை அவர்கள் சுமக்கிறார்கள் என்பதை நாம் இங்கு காண்கிறோம் மேலும் பொறியாளர்கள் வடிவமைப்பாளர்களின் பொறுப்பு என்னவென்றால் இலக்குக் குழுவின் நோக்கம் என்னவென்பதைக் குறிப்பிடுவதற்கும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் தீங்குகளின் இந்த பகுதியைக் குறைப்பதற்கும் பெரிய அளவில் மற்ற பங்கேற்பாளர்கள் மீண்டும் ஒரு சமநிலையான அணுகுமுறை தேவைப்படுகிறது எனவே இத்துடன் இந்த அமர்வின் முடிவிற்கு வந்துள்ளோம் மேலும் உங்களின் உரையாடலுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் அடுத்த விரிவுரையில் உங்களை மீண்டும் சந்திப்போம் என்று நம்புகிறோம் இது பொறியியல் நடைமுறையில் உள்ள நெறிமுறை சிக்கல்கள் தொடர்பான மேலும் பல சிக்கல்களைக் கொண்டுவரும்